பாடம் 21 க்கு வரவேற்கிறோம் இந்த பாடத்தில் மிகவும் பிரபலமான போர்டுகளில் ஒன்றான அர்டுயினோ யுனோ உடன் எவ்வாறு இன்டர்பேஸிங் செய்வது என பார்ப்போம் முந்தைய பாடங்களில் எஸ் எம் போர்டை எவ்வாறு பயன்படுத்துவோம் என்பதை நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் இங்கு ஆர்டுயினோ யுனோ போர்டைப் பயன்படுத்தத் தேவையான ஸ்டெப்கள் மூலம் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் இது மீண்டும் மிகவும் நேரடியானது இந்த போர்டின் சில அம்சங்களை நான் முதலில் உங்களுக்குக் காண்பிப்பேன் பின்னர் உண்மையில் ஆர்டுயினோ உடன் இன்டர்பேஸிங் செய்ய தேவையான ஸ்டெப்கள் என்ன என்பதை பார்ப்போம் நான் உங்களிடம் சொன்னது போல் அர்டுயினோ யுனோ போர்டில் உள்ள பின்களைப் பற்றி பேசுவேன் மேலும் எல் டி ஒளிரும் ஒரு உதாரணத்தையும் உருவாக்குகிறேன் இந்த சோதனையில் நான் எல் டி இன்டர்பேஸிங் செய்ய மாட்டேன் ஆனால் அடுத்தடுத்த ஸ்லைடுகளில் நாங்கள் அதை போர்டுடன் எவ்வாறு இன்டர்பேஸிங் செய்வது என்பதைக் காட்டுவோம் அர்டுயினோ யுனோ போர்டைப் பயன்படுத்தத் தேவையான ஸ்டெப்களை நான் குறிப்பாக உங்களுக்குக் காண்பிப்பேன் எனவே அர்டுயினோ என்றால் என்ன இது ஒரு ஓபன் சோர்ஸ் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மற்றும் சாப்ட்வேர் நிறுவனம் இது பல்வேறு எம்பெட்டட் சிஸ்டம் போர்டுகள் மற்றும் ஆக்சசரீஸ் ஆகியவற்றை வடிவமைத்து தயாரிக்கிறது மேலும் அர்டுயினோ யுனோ மிகவும் பிரபலமான போர்டுகளில் ஒன்று ஆகும் இது உலகெங்கிலும் உள்ள மாணவர் சமூகத்தால் பல்வேறு சிறிய எம்பெட்டட் சிஸ்டம் பிராஜக்ட்களை வடிவமைக்கப் பயன்படுத்தப்படுகிறது இந்த அர்டுயினோ ஐடிஈ ஐ இந்த குறிப்பிட்ட தளத்திலிருந்து டவுன்லோட் செய்யலாம் நீங்கள் நேரடியாக அங்கு சென்று அந்த குறிப்பிட்ட தளத்திலிருந்து டவுன்லோட் செய்யலாம் எனவே தேவைகள் என்ன எம் 32 போர்டுக்கு தேவைகள் என்ன என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்போது அர்டுயினோ போர்டுக்கு இது மிகவும் ஒத்திருக்கிறது இது நாம் எவ்வாறு இன்டர்பேஸிங் செய்கிறோம் என்பதைப் பொறுத்தது ஆனால் உங்கள் கணினியுடன் இந்த யூ இணைப்பான் மூலம் நீங்கள் இணைப்பது எளிதான வழி இந்த ஜாக் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஜாக் உங்கள் பி சி அல்லது மடிக்கணினியுடன் இணைக்கப்படும் இங்கு பயன்படுத்தப்படும் டெவலப்மன்ட் என்விரான்மென்ட் அர்டுயினோ ஐடிஈ ஆகும் இது இது போல் தெரிகிறது இதை நான் ஏற்கனவே கூறிய வலைத்தளத்திலிருந்து டவுன்லோட் செய்யலாம் இது அர்டுயினோ யுனோ ஆகும் இது ஏடிமெகா328P மைக்ரோகண்ட்ரோலரை அடிப்படையாகக் கொண்ட ஓபன் சோர்ஸ் மைக்ரோகண்ட்ரோலர் போர்டில் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் இது அர்டுயினோ ஆல் உருவாக்கப்பட்டது 14 டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பின்களும் கிடைக்கின்றன அவை அனைத்தும் அர்டுயினோ கம்பாடிபிள் பின்களாகும் இதில் 14 டிஜிட்டல் பின்களும் 6 அனலாக் பின்களும் உள்ளன அவை நான் ஏற்கனவே காட்டிய இந்த டைப் பி யூ கேபிள் வழியாக அர்டுயினோ ஐடிஈ உடன் ப்ரோக்ராம் செய்யக்கூடியவை இது யூ கேபிள் அல்லது எக்ஸ்டெர்னல் 9 வோல்ட் பேட்டரி மூலம் இயக்கப்படலாம் நீங்கள் ஏற்கனவே ப்ரோக்ராமை டம்ப் செய்து விட்டீர்கள் அதை எந்த கணினியினதும் ஆதரவு இல்லாமல் இயங்க வேண்டும் என நினைக்கிறீர்கள் எனவே அதை எவ்வாறு இயக்குவது இந்த எக்ஸ்டெர்னல் பேட்டரியைப் பயன்படுத்தி நீங்கள் அதைச் செய்யலாம் ஆர்டுயினோ போர்டுகளின் வரிசையில் இந்த போர்டு முதன்மையானது முந்தைய போர்டுகளில் நீங்கள் இந்த யூ மூலம் அல்லாமல் வேறு சில வழிகளில் அதை டம்ப் செய்ய வேண்டும் ஆனால் யூ கம்பாடிபிள் போர்டுகள் வந்தபோது அந்த வகையான பலகைகளில் முதலாவது அர்டுயினோ யுனோ ஆகும் மற்றும் ஆர்டுயினோ பிளாட்பார்மிற்கான ரெஃபரன்ஸ் மாடல் ஆக இது இருக்கிறது ஆர்டுயினோ யுனோ இல் உள்ள ஏடிமெகா328P ஒரு பிரிப்ரோக்ராம் செய்யப்பட்ட பூட் லோடருடன் உள்ளது இது எந்த எக்ஸ்டெர்னல் ஹார்டுவேர் புரோகிராமரையும் பயன்படுத்தாமல் புதிய ப்ரோக்ராமை பதிவேற்ற அனுமதிக்கிறது எனவே எந்த எக்ஸ்டெர்னல் ஹார்டுவேர் புரோகிராமரும் நமக்கு தேவையில்லை அதற்கு பதிலாக இந்த இன் பில்ட் பூட் லோடர் ஏற்கனவே உள்ளது இது ஒரிஜினல் எஸ் கே500 புரோட்டோகாலைப் பயன்படுத்தி தொடர்பு கொள்கிறது இது இந்த தகவல்தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் ஒரு புரோட்டோகால் இதற்கும் பி சிக்கும் இடையிலான தொடர்பு ஆர் எஸ்232 வழியாக செய்யப்படுகிறது மேலும் இந்த எஸ் கே500 115 2கேபிபிஎஸ் 115 2 kbps 8 பிட் டேட்டா 1 ஸ்டாப் பிட் மற்றும் பாரிட்டியைப் பயன்படுத்துகிறது சி தகவல்தொடர்பு வேலை செய்வதற்கு ஏற்றதாக அமைக்கப்பட வேண்டும் 2 சாதனங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளும்போது ஒரு சாதனம் அதிக விகிதத்தில் இயங்கினால் மற்ற சாதனம் அந்த விகிதத்தில் இயங்காது மற்ற சாதனம் எந்த விகிதத்தில் தொடர்பு கொள்கிறது என்பதை இந்த சாதனம் அறிந்திருக்க வேண்டும் எனவே அந்த நோக்கத்திற்காக இது தேவைப்படுகிறது இது நீங்கள் காணக்கூடிய ஒட்டுமொத்த போர்டு இந்த பவர் ஜாக் பற்றி நான் ஏற்கனவே விவாதித்தேன் இது யூ கன்ட்ரோலர் மற்றும் அதை இணைக்க கூடிய யூ போர்ட் ஆகும் இது ATmega மைக்ரோகண்ட்ரோலர் இது டிஜிட்டல் பவர் சப்ளை வழங்கும் பின்களாகும் இவை அனலாக் பின்களாகும் இவை டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பின்களாகும் இந்த குறிப்பிட்ட போர்டில் சோதனை செய்யும் போது இவற்றைப் பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட பின்களின் பல்வேறு அம்சங்களை நாம் குறிப்பாக ஆராய்வோம்

ஆர்டுயினோவைப் பயன்படுத்தி ப்ரோக்ராம் செய்வதற்கு நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் யாவை முதல் மற்றும் முக்கிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஐடிஈ என்ற சாஃப்ட்வேரை டவுன்லோட் செய்ய வேண்டும் 14 டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பின்களைப் பயன்படுத்துவதற்கு பின்வரும் செயல்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ஸ்பின் மோடு மற்றொன்று இன்புட்டைப் படிக்க டிஜிட்டல் ரீடு மதிப்பை போர்டில் எழுத டிஜிட்டல் ரைட் ஆகும் 6 அனலாக் இன்புட் பின்களும் உள்ளன அவை ஒவ்வொன்றும் 10 பிட்கள் ரெசல்யூசனை வழங்கும் அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ட்டருக்கான ரெசல்யூசன் மற்றும் பிற அம்சங்களைப் பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்தோம் எனவே இது 10 பிட் ரெசல்யூசன் கொண்டது நீங்கள் டவுன்லோட் செய்ததும் டவுன்லோட் செய்யப்பட்ட ஜிப் பைலை எக்ஸ்ட்ராக்ட் செய்து ஆர்டுயினோ ஈஎக்ஸ்ஈ exe ஐக் கிளிக் செய்தால் ஆர்டுயினோ ஐடிஈ திறக்கும் அது இதைப்போல இருக்கும் ஐடிஈ ஐ இன்ஸ்டால் செய்வது மிகவும் நேரடியானது நீங்கள் அதைத் திறக்கும்போது ஐடிஈ இது போலவே திறக்கும் இது செட்டப் பேஸ் மற்றும் இது லூப் ஆகும் செட்டப் பேஸில் நாம் எழுதும் செட்டப் ப்ரோக்ராம் ஒரு முறை மட்டுமே இயங்கும் செட்டப் பேஸ் பெரும்பாலும் வேரியபில்களை இணிஷியலைஸ் செய்யவும் பின் மோடுகளைப் பற்றி குறிப்பிடவும் மற்றும் சீரியல் பாட் ரேட்டை அமைக்கவும் பயன்படுத்தப்படுகிறது அல்லது புளூடூத் போன்ற பிற தகவல்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தும்போது அந்த ரேட்டை இங்கே குறிப்பிட வேண்டும் சாப்ட்வேர் ஒரு முறை மட்டுமே இதன் வழியாக செல்கிறது வாய்ட் லூப் செக்க்ஷன் என்பது ப்ரோக்ராமின் ஒரு பகுதியாகும் அது தன்னை தானே மீண்டும் கால் செய்து கொள்கிறது மேலும் இது ப்ரோக்ராமின் முக்கிய பகுதியாகும் டி சிறிது நேரம் ஒளிரும் என்று வைத்துக்கொண்டால் நாம் எழுதும் ப்ரோக்ராமின் அந்த பகுதி இந்த வாய்ட் லூப் பேஸில் வைக்கப்படும் இப்போது எல் டி ஒளிர ஒரு சிறிய எடுத்துக்காட்டு காண்பிக்கிறேன் mbed கம்பைலரில் ஒரு ஹெட்டர் பைலை சேர்க்க வேண்டியதை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் இங்கே என்ன தேவை என்று பார்ப்போம் இங்கே தேவைப்படும் முக்கிய பேஸ்கள் இரண்டு ஒன்று செட்டப் பேஸ் இங்கே நான் அடிப்படையில் இணிஷியலைஸ் செய்கிறேன் நாங்கள் பின் மோடை செட் செய்தபிறகு அர்டுயினோவின் பின் 7 ஐ அவுட்புட் பின்னாக அமைத்து வருகிறோம் இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி இதை நாங்கள் செய்கிறோம் பின்னர் வாய்ட் லூப் வருகிறது டிஜிட்டல் ரைட் எனப்படும் ஒரு செயல்பாட்டைப் பயன்படுத்துகிறோம் அங்கு அவுட்புட் போர்ட் 7ஐ நாம் அதிகமாக்குகிறோம் நாம் ஒரு வினாடி தாமதத்தை தருகிறோம் இங்கே அது மில்லி விநாடிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது 1000 மில்லி விநாடிகள் 1 வினாடி அதே பின் 7ஐ முதல் குறைத்து டிஜிட்டல் ரைட் செய்கிறோம் பின்னர் அதை மீண்டும் அதே 1000 மில்லி விநாடிகள் அல்லது 1 விநாடிக்கு தாமதப்படுத்துகிறோம் இது ஒரு லூப்பில் செல்கிறது இது ஒரு டிபிக்கல் பின் டயக்ராம் நாங்கள் இங்கே எல் டி ஆன் போர்டு பயன்படுத்தவில்லை மாறாக நாங்கள் எக்ஸ்ட்டர்ணல் எல் டி பயன்படுத்துகிறோம் இது ஆர்டுயினோ யூனோ போர்டு இது 5V சப்ளை இது எல் இது ஆனோட் மற்றும் இது கேத்தோடு எனவே ஒரு ரெசிஸ்டன்ஸின் வழியாக ஆனோட் எண்ட் 5 V உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் கேத்தோடு எண்ட் நேரடியாக பின் 7 உடன் இணைக்கப்பட்டுள்ளது இது சர்க்யூட் டயக்ராம் எல் டி எப்போது ஒளிரும் இது 5V உடன் இணைக்கப்பட்டுள்ளதால் இந்த பின் 0 இன்புட்டைக் கொண்டிருக்கும் போது மட்டுமே இந்த எல் டி ஒளிரும் தேவையானதைச் செய்ய இங்கே தேவையான ஸ்டெப்கள் யாவை இங்கே நாம் இந்த பின் மோடு 7 ஐ அவுட்புட்டாகத் தேர்ந்தெடுத்து ப்ரோக்ராமை எழுதுகிறோம் பின்னர் ஆர்டுயினோ போர்டைத் தேர்ந்தெடுக்கிறோம் எனவே குறிப்பாக இந்த குறிப்பிட்ட பட்டியலிலிருந்து நீங்கள் ஆர்டுயினோ யுனோ போர்டைப் தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்து போர்ட் எண்ணைத் தேர்ந்தெடுக்கவும் இந்த குறிப்பிட்ட யுனோ க்காக இந்த COMM ஐ நாம் தேர்ந்தெடுக்கலாம் பின்னர் அப்லோட் செய்ய இந்த அப்லோட் பட்டனை அழுத்தவும் எனவே இது செட்டப் பேஸ் ஆகும் இது லூப் பேஸ் மற்றும் அப்லோட் பட்டனை அழுத்தினால் ப்ரோக்ராம் அப்லோட் செய்யலாம் ஹைப்பர் டெர்மினலைப் பற்றி நாம் ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த வாரத்தில் விவாதிக்கப் போகிறோம் அர்டுயினோவுக்கு எந்தவொரு எக்ஸ்டர்னல் ஹைப்பர் டெர்மினலும் தேவையில்லை அது அங்கு இன் பில்ட் ஆக கட்டமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் டூல்ஸ்க்குச் சென்று பின்னர் இந்த போர்ட்டில் கிளிக் செய்தால் இதைப் பெறுவீர்கள் நீங்கள் விரும்பும் டேட்டா கம்யூனிகேஷன் எதுவாக இருந்தாலும் அதை இந்த போர்ட்டில் காணலாம் அதை பின்னர் பார்ப்போம் இது அர்டுயினோவின் அம்சங்களில் ஒன்றாகும் எனவே இது இந்த அர்டுயினோ போர்டைப் பற்றியது நீங்கள் அர்டுயினோ போர்டுடன் எவ்வாறு இன்டர்பேஸிங் செய்வீர்கள் உங்களுக்கு அந்த ஐ டி தேவை நீங்கள் புரோகிராமை எழுத வேண்டும் ப்ரோக்ராம் 2 கட்டங்களாக செல்கிறது மற்றும் இறுதியாக நீங்கள் புரோகிராமை அப்லோட் செய்ய வேண்டும் அது சாதனத்திற்கு அப்லோட் செய்யப்படும் பின்னர் அது நிறைவடைகிறது நான் ஏற்கனவே விவாதித்த இரண்டு வகையான போர்டுகளுடன் எல் டியை எவ்வாறு இணைப்பது என்பதை இன்று நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் இரண்டு போர்டுகளிலும் சில அம்சங்கள் உள்ளன அவற்றை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்போது நாம் இன்டர்பேஸிங் எக்ஸ்பெரிமெண்ட்களுக்குச் செல்வோம் ஆன் போர்டு எல் டி எவ்வாறு ஒளிரும் என்பதை நான் ஏற்கனவே விவாதித்தேன் இப்போது நான் பிரெட் போர்டைப் பயன்படுத்தி மற்றொரு எல் டி ஐ எஸ் எம் போர்டுடனும் அர்டுயினோ போர்டுடனும் இணைப்பேன் நான் முதலில் பிரெட் போர்டைப் பற்றி பேசுவேன் இது ஒரு ப்ரெட்போர்டு ஆகும் இதன் மூலம் நாம் பல்வேறு சிறிய இன்டர்பேஸிங் டிவைஸ்களை இணைக்க முடியும் மற்றும் சிறிய எக்ஸ்பெரிமெண்ட்களை செய்யலாம் இந்த லைன்கள் ஹரிசாண்டலாக இணைக்கப்பட்டுள்ளன இங்கே நாம் காணக்கூடிய 2 லைன்கள் உள்ளன இவை வெர்ட்டிகலாக ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன எனவே எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் வி அல்லது கிரவுண்ட் உடன் இணைக்கலாம் பின்னர் நீங்கள் தேவைக்கேற்ப மற்ற பின்களைப் பயன்படுத்தலாம் மற்றும் இணைக்கலாம் மீண்டும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இங்கே ஒரு கட் உள்ளது எனவே இது இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் இது இதனுடன் இணைக்கப்படவில்லை எனவே இது ஒரு தனி இணைப்பு நீங்கள் முழு விஷயத்தையும் இணைக்க விரும்பினால் இங்கிருந்து ஒரு வயரை இணைக்க வேண்டும் இந்த ப்ரெட்போர்டைப் பயன்படுத்தி எல் டி உடனான முதல் எக்ஸ்பெரிமெண்ட்டைக் காண்பிப்போம் எங்களுக்கு சில ஜம்பர் வயர்கள் மற்றும் ஒரு ரெசிஸ்டார் தேவை முதலில் இதுதான் எல் இந்த எல் டி யைக் கண்டால் அதன் கால்களில் ஒன்று நீளமாகவும் மற்றொன்று குறுகியதாகவும் இருப்பதை நீங்கள் காணலாம் நான் ஏற்கனவே பாடத்தில் இதைப் பற்றி விவாதித்தேன் ஆனால் இதன் அர்த்தம் என்னவென்றால் இது ஆனோட் மற்றும் இது கேத்தோடு எனவே நீண்ட கால் ஆனோட் மற்றும் குறுகிய கால் கேத்தோடு மற்றும் கரண்ட் எப்போதும் ஆனோடில் இருந்து கேத்தோடு வரை பாய்கிறது நான் செய்ய வேண்டிய முதல் விஷயம் இந்த எல் டி ஐ எஸ் எம் போர்டுடன் இணைப்பேன் டி நன்றாக வேலை செய்கிறதா இல்லையா என்பதை முதலில் சரிபார்க்கிறேன் அதை எவ்வாறு சரிபார்க்கலாம் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் நீங்கள் Vcc உடன் இணைக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸைக் கொண்ட ஆனோட் மற்றும் நீங்கள் நேரடியாக கிரவுண்டில் இணைக்கக்கூடிய கேத்தோடு ஆகியவற்றை இணைத்து எல் டி ஒளிர்கிறதா இல்லையா என்பதை காணலாம் எனவே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முதலில் எஸ் எம் போர்டுடன் செய்வோம் இது எனது ஆனோட் இது கேத்தோடு எனவே நான் இதை இவ்வாறு பிரெட்போர்டில் வைக்கிறேன் பின்னர் ஒரு ரெசிஸ்டன்ஸின் மூலம் நான் ப்ரெட்போர்டின் இந்த முனையுடன் இணைக்கிறேன் பிறகு வெர்டிகலாக இணைக்கப்பட்டுள்ள இந்த முனையிலிருந்து நான் அதை வி சி உடன் இணைப்பேன் எனவே இங்கே வி பின் நான்காவது பின் எனவே நான் அதை அங்கு வைத்தேன் பிறகு ஆனோடை கிரவுண்ட் உடன் இணைப்பேன் எல் டி ஒளிர்வதை நான் காண்கிறேன் நான் அதை வெளியே எடுத்தால் அது ஒளிரவில்லை இப்போது மீண்டும் இங்கே வைக்கிறேன் அது மீண்டும் ஒளிரும் எனவே இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள முடிந்தால் இந்த எல் டி வேலை செய்கிறது என அறிந்து கொள்ளலாம் இப்போது நான் என்ன செய்வேன் என்றால் ஆனோடை வி உடன் இணைப்பேன் ஆனால் இப்போது நான் கிரவுண்டை டிஜிட்டல் பின் டி2 உடன் இணைப்பேன் நான் இந்த போர்டில் ஒரு ப்ரோக்ராமை டம்ப் செய்வேன் ப்ரோக்ராமை டம்ப் செய்வதற்கு பின்பற்ற வேண்டிய அனைத்து ஸ்டெப்களும் என்ன என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் என்ன நடக்கிறது என்பதை இப்போது பார்க்க முடிகிறதா டி 1 விநாடிக்கு ஒளிரும் அது 2 விநாடிக்கு முடக்கப்பட்டுள்ளது இது 1 விநாடிக்கு ஒளிரும் மற்றும் 2 வினாடிக்கு முடக்கப்பட்டுள்ளது இது மீண்டும் மீண்டும் நடக்கிறது ஒற்றை எல் டி பயன்படுத்தி இந்த எஸ் எம் போர்டுடன் நீங்கள் ப்ரோக்ராமிங் செய்ய முடியும் டி உடன் நீங்கள் பல்வேறு வகையான எக்ஸ்பெரிமெண்ட்களையும் செய்யலாம் இன்னும் சில எல் டிகளை நீங்கள் இணைத்தால் ஒரு கவுண்டரை உருவாக்கலாம் எனவே நீங்கள் இங்கே மற்றொரு எல் டி வைக்கலாம் மேலும் கவுண்டர் என்னவாக இருக்கும் கவுண்டர் முதலில் 00 ஆகவும் 01 பின்னர் 10 ஆகவும் பின்னர் 11 ஆகவும் இருக்கும் இது என்றும் மீண்டும் மீண்டும் நிகழும் இப்போது நான் அர்டுயினோ போர்டுடனும் இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்வேன் நான் ஏற்கனவே விவாதித்த ப்ரோக்ராமை எடுத்துகொள்வோம் இப்போது நான் முதலில் அர்டுயினோ போர்டுடன் இணைப்பைச் செய்வேன் இது அர்டுயினோ யுனோ போர்டு இந்த இணைப்பு நேரடியானது இப்போது நான் இந்த பகுதியை Vcc மற்றும் இந்த பகுதியை பின் டி2 உடன் இணைப்பேன் இப்போது நான் மீண்டும் ஆர்டுயினோ எடிட்டரைப் பயன்படுத்துவேன் நாங்கள் புரோகிராமை டம்ப் செய்வதற்கு பயன்படுத்தினோம் இப்போது புரோகிராம் டம்ப் செய்யப்பட்டுள்ளது அதுவும் அதையே செய்கிறது இது 1 விநாடிக்கு இயக்கப்பட்டு 2 விநாடிகளுக்கு முடக்கப்பட்டுள்ளது எனவே இந்த சோதனையில் எஸ் எம் மற்றும் அர்டுயினோ யுனோ ஆகிய போர்டுகளுடன் ஒற்றை எல் டி இணைக்கப்பட்டது இன்னும் சில எண்ணிக்கையிலான எல் டிக்களை இணைக்கும் பிற எடுத்துக்காட்டுகளை நீங்கள் முயற்சி செய்யலாம் பின்னர் நீங்கள் எல் டி கவுண்டரை உருவாக்கலாம்